நாங்கள் கூறியது போல் டிஜிட்டல் பண்பேற்றங்கள் அனலாக் பண்பேற்றத்தை விட மிகவும் பிரபலமானவை டிஜிட்டல் பண்பேற்றம் மிகவும் பிரபலமான டிஜிட்டல் மாடுலேஷன் தொழில்நுட்பத்தில் ஒன்றாகும் முதல் தலைமுறை ஆப்டிகல் தகவல்தொடர்பு அமைப்பு இன்டன்சிட்டி மாடுலேஷன் என அழைக்கப்படுகிறது டிஜிட்டல் டேட்டாவின் இன்டன்சிடி மாடுலேஷன் இல் டிஜிட்டல் ஒரு சுருக்கம் என்று எங்களுக்குத் தெரியும் இது பூஜ்ஜியங்கள் மற்றும் ஒன்றின் வரிசையாக வருகிறது ஆனால் இந்த பூஜ்ஜியங்களும் அவை தானாக இருக்க முடியாது ஒரு மாடுலேட்டருக்கு விண்ணப்பிக்கவும் என்னால் ஒரு மாடுலேட்டரை எடுத்து 0 என்று சொல்ல முடியாது ஒரு மாடுலேட்டரை எடுத்து ஒன்றைச் சொல்ல முடியாது நான் எதையும் பெறமாட்டேன் இந்த 1 மற்றும் பூஜ்ஜியங்களையும் பொருத்தமான மின்னழுத்த மதிப்புகளாக மாற்ற வேண்டும் எனவே 0 பற்றி சொல்வோம் நான் சில uo ஐப் பயன்படுத்தும் போது ஒன்றுக்கு u1 என்று நாம் சரியாகச் செல்கிறோம் 0 1 முதல் uo மற்றும் u1 என்பது வரி குறியீட்டுக்கான ஒரு பொருளாகும் இதில் நாம் பிந்தையதை எடுத்துக்கொள்வோம் ஆனால் இப்போது நான் மாக் ஜெஹெண்டர் மாடுலேட்டரின் பரிமாற்ற பண்புகளை வெறுமனே நினைவு கூர்ந்து நான் செய்ய முடியுமா என்று பார்க்கும் போது இந்த டிஜிட்டல் பண்பேற்றத்தில் உள்ளீடு 0 என எனக்கு கிடைக்கும் போது வெளியீட்டு சக்தி 0 க்கு சமமாக இருக்கும் அல்லது மிகவும் சிறியதாக இருக்கும் நான் பிட் ஒன்றைப் பெறும்போது இதை வெளியீட்டு சக்தியுடன் பொருத்த வேண்டும் இது மாக் ஜெஹெண்டர் மாடுலேட்டரின் அதிகபட்ச இயக்க புள்ளிக்கு சமமாக இருக்கும் எனவே நீங்கள் குறைந்தபட்ச பரிமாற்ற புள்ளி அல்லது மாடுலேட்டரின் 0 புள்ளிக்கும் அதிகபட்ச பரிமாற்ற புள்ளிக்கும் இடையில் மாற்ற வேண்டும் இது இந்த கட்டத்தில் இருக்கக்கூடும் எனவே இந்த இரண்டு மதிப்புகளுக்கும் இடையில் நீங்கள் மாற வேண்டும் 0 என்ற வரிசையை நான் பெறும்போது ஒரு முறை சரியாக அனுப்பப்பட்டது எனவே நான் uo இன் மதிப்புகளை தேர்வு செய்ய வேண்டும் அதாவது பிட் 0 க்குவெளியீட்டு சக்தி 0 க்கு சமம் நான் u1 ஐ தேர்வு செய்யும் போது u1 க்கு வெளியீட்டு சக்தி ஒன்றுக்கு சமமாக இருக்க வேண்டும் பரிமாற்ற பண்புகளிலிருந்து இந்த மதிப்பு குறைந்தபட்சம் என்னவாக இருக்க வேண்டும் என்பதை காண்பது மிக எளிமையானது மற்றும் வெளிப்படையானது நிச்சயமாக எண்ணற்ற தேர்வுகள் உள்ளன ஏனெனில் மாடுலேட்டர் பரிமாற்ற சிறப்பியல்பு குறிப்பிட்ட கால இடைவெளியில் ஆனால் இந்த ஒரு காலகட்டத்தில் V π முதல் V π அல்லது 2 V π முதல் 2V வரை தேர்வுகள் மிகவும் எளிமையானவை நான் 0 பரிமாற்ற புள்ளியை எவ்வாறு பெறுவது நான் uo ஐ V as ஆக தேர்வு செய்ய வேண்டும் நான் V select ஐத் தேர்வுசெய்தால் நான் uo ஐ வரைபடமாக்கினால் அல்லது நான் uo ஐ எடுத்துக் கொண்டால் V π க்கு சமம் இந்த uo இருக்கும் போதெல்லாம் இது விண்ணப்பிக்கும் V π க்கு சமமானதாகும் பின்னர் 0 இயக்க புள்ளியில் இருக்கும் பிட் 0 சரியானதைக் குறிக்கும் எனவே பிட் 0 அந்த 0 இல் வருகிறது என்றால் அந்த 0 ஐ V π ஆக மாற்ற வேண்டும் அதனால் எனக்கு 0 இயக்க புள்ளி கிடைக்கும் எனவே இது 0 பிட் அல்ல வெளியீட்டு சக்தி இது 0 பிட் இதேபோல் எப்போது வேண்டுமானாலும் நான் அதிகபட்ச பரிமாற்ற புள்ளியில் செயல்பட விரும்பினால் நான் u1 ஐ தேர்வு செய்ய வேண்டும் 0 ஆக அல்லது 2V ஆக இருப்பதை நான் தேர்வு செய்ய வேண்டும் ஏனெனில் 2V இல் சக்தி பரிமாற்ற பண்பு அதற்குச் செல்வது அதிகபட்ச உரிமை எனவே சக்திக்கு அதிகபட்ச பண்பு இருக்கும் எனவே நான் 0 ஐ அல்லது இரண்டு V π ஐ 2Vπதேர்வு செய்கிறேன் எனவே இந்த 2V πஇது V π மற்றும் இந்த - 2V π நான் 2 V தேர்வுசெய்தால் நான் அதிகபட்ச பரிமாற்ற புள்ளியிலும் எனது வெளியீட்டிலும் செயல்படும்போது ஒன்றுக்கு சமமாக இருக்கும் எனவே இது எனது ஒரு பிட் 0 1 0 1 வரிசையாக இருந்தால் இந்த வரிசை பொருத்தமான u1 ஆக மாற்றப்பட்டால் அந்த மாற்றம் என்னவாக இருக்கும் நீங்கள் 1ஐ பெறும்போது V π ஐ அனுப்புங்கள்நீங்கள் V πக்கு அனுப்பிய ஒன்று நீங்கள் 2V π ஐ அனுப்புகிறீர்கள் நீங்கள் V π ஐ அனுப்புகிறீர்கள் இதுபோன்று இது எனது 1 0 1 0 1 உள்ளீட்டு வரிசை இது நேரம் மற்றும் அதனுடன் தொடர்புடைய அனலாக் சமிக்ஞை நிச்சயமாக இது இறுதியில் ஒரு அனலாக் சமிக்ஞையாக இருக்க வேண்டும் இது டிஜிட்டல் சிக்னல் 0 1 0 1 என்பது டிஜிட்டல் வரிசை அல்லது டிஜிட்டல் சிக்னல்ஆனால் இதை ஒரு மாக் ஜெஹெண்டர் மாடுலேட்டருக்கு விண்ணப்பிக்க ஒரு அலைவடிவத்தில் மாற்ற வேண்டும் இது அனலாக் சிக்னலில் இருந்து வரும் ஆனால் பண்பேற்றம் டிஜிட்டல் பரவலாக நடக்கிறது எனவே இது அலைவடிவத்துடன் தொடர்புடைய சமிக்ஞை இந்த பிட் 0 வரிசையுடன் தொடர்புடையது நீங்கள் ஒன்றுக்கு V π ஐ வைக்கிறீர்கள்0 க்கு 2V π ஐ வைக்கிறீர்கள் எனவே இது தொடர்புடைய வரிசையாக இருக்கும் இது 1 காலத்தின் செயல்பாடாக இருக்கும்எனவே 0 அல்லது 1 இன் காலம் இந்த வழக்கில் பிட் கால அளவு என அழைக்கப்படுகிறது இந்த விஷயத்தில் நாம் இந்த பிட்களை Tb ஆல் என ஒன்று கடத்துகிறோம் இது சில நேரங்களில் Rb என எழுதப்படுகிறது Rb பிட் வீதத்தைக் குறிக்கிறது Tb யின் ஒவ்வொரு நேர சாளரத்திலும் இதுபோன்ற ஒவ்வொரு துடிப்புக்கும் ஒரு பிட் அனுப்புகிறேன் எனவே ஒவ்வொரு துடிப்புக்கும் ஒரு பிட்டை எடுத்துச் செல்லுங்கள் எனவே இந்த தீவிரத்தன்மை பண்பேற்றத்தின் பிட் வீதத்திற்காக அல்லது ஆன் ஆஃப் கீயிங் இது ஏன் மாக் ஜெஹெண்டர் மாடுலேட்டர் இன் புள்ளிக்கு இடையில் நீங்கள் உண்மையாக நகரும் போது ஆன் ஆஃப் கீயிங் நன்றாக இருக்கும் மாக் ஜெஹெண்டர் மாடுலேட்டரின் ஆஃப் பாயிண்டிற்கு மாற்றமடைகிறது இது ஆன் ஆஃப் கீயிங் என அழைக்கப்படுகிறது எனவே நீங்கள் 0 ஐப் பெறும்போதெல்லாம் இது ஒரு விசையைப் போல இயங்குகிறது நீங்கள் குறைந்தபட்ச பரிமாற்ற புள்ளிக்குச் செல்கிறீர்கள் எனவே நீங்கள் இன்டன்சிட்டி மாடுலேஷன் ஐ டிஜிட்டல் டேட்டா அல்லது ஆன் ஆஃப் கீயிங் எவ்வாறு செய்ய முடியும் இது ஒரு பிரபலமான பண்பேற்ற தொழில்நுட்பமாகும் 10 ஜி எஸ் வரை ஆப்டிகல் கம்யூனிகேஷன் சிஸ்டம்ஸ் இது 40 ஜி எஸ் இதைத் தாண்டி ஆன் ஆஃப் கீயிங்கைப் பயன்படுத்துவது நல்லதல்ல ஏனெனில் இது பண்பேற்றத்தின் செயல்திறன் ஒரு ஹெர்ட்ஸுக்கு கொடுக்கப்பட்ட அலைவரிசை பிட்களுக்கு நீங்கள் அனுப்பக்கூடிய பிட்களின் எண்ணிக்கை மிகவும் சிறிய அளவில் இருப்பதால் அளவிடப்படுகிறது பாதிப்பு என்பது இந்த தீவிரத்தன்மை பண்பேற்ற வரிசைக்கு மிகச் சிறியதாகும் எனவே ஆன் ஆஃப் கீயிங் செய்யப்படுகிறது சரி இந்த சிக்கலான அனலாக்லிருந்து இப்போது நாம் செல்லலாம் அதாவது வீச்சு பண்பேற்றம் விட கட்ட பண்பேற்றம் சற்று எளிமையான பண்பேற்றம் ஏனெனில் கட்ட பண்பேற்றத்திற்கு உடல் அல்லது செயல்பாட்டு அடுக்கு உங்களிடம் எனது கேரியர் cஇருந்தால் அது அடிப்படையில் இருக்கும் சைனுசாய்டல் கேரியர் மற்றும் நான் இந்த மாடுலேட்டர் கட்ட மாடுலேட்டரை சமிக்ஞை m உடன் ஓட்டினால் இது செய்தி சமிக்ஞை நான் எதைப் பெற வேண்டும் c ஐ m இல் எழுதவோ அல்லது நான் செய்ய வேண்டிய எதையும் செய்யவோ முடியாது c என்றால் என்ன என்று வைத்துக் கொள்ளுங்கள் எனவே சில √P களின் காஸ் √Ps cos ωst c என்று கருதுவோம் எனவே கேரியர் என்று நான் கருதினால் √Ps cos ωst மற்றும் m என்பது நான் விண்ணப்பிக்கும் செய்தி சமிக்ஞையாகும் இதன் வெளியீடு √Ps cos ωst K pm இந்த m மணிநேரம் கட்ட மாடுலேட்டர் கட்ட பண்பேற்றம் நேரங்களை குறிக்கிறது இது சைனூசாய்டல் கேரியர் ஆகும் இதன் கட்டம் இந்த m படி மாற்றியமைக்கப்படுகிறது அல்லது மாற்றப்படுகிறது இது கட்ட மாடுலேட்டர் செயல்பாட்டு உறவு இப்போது என்ன செயல்படுகிறது என்பதைப் பார்க்கலாமா கட்டத்தில் நாங்கள் நன்றாகப் பேசிய ஆப்டிகல் டொமைனில் கட்ட மாடுலேட்டருக்கான உறவு மாடுலேட்டர் எங்களிடம் இருந்தது ஒரு உள்ளீட்டு சமிக்ஞை u நிச்சயமாக இது வைத்திருப்பதற்கு சமமாக இருக்கும் m இங்கே மற்றும் பின்னர் இந்த கட்ட மாடுலேட்டருக்கு உள்ளீடு En லேசரிலிருந்து வருகிறது இந்த லேசர் வெளியீடு √P s மற்றும் உண்மையான விஷயத்தில் அது cos ωst ஆக இருக்கலாம் அதாவது உண்மையான வெளிப்பாடு cos ωst ஆக இருக்கும் ஆனால் சிக்கலானது வெளிப்பாடு இந்த கட்ட மாடுலேட்டருக்கு வெளியீட்டு மின்சார புலத்திற்கு இது உதவும் என்று உங்களுக்குச் சொல்லும் Ps e jωs t உள்ளீட்டு மின்சார புலத்திற்கு சமமாக இருக்கும் ஏனெனில் இந்த u இல் நீங்கள் அனுப்புவது உங்களது கூடுதல் சொல் u eπu Vπ ஆக இருக்கும் என்பதால் eπu Vπ ஆனால் நீங்கள் அதை புரிந்து கொண்டால் π V π u உடன் நீங்கள் பெறப் போகும் உள்ளீட்டு மின்னழுத்தம் எதுவாக இருந்தாலும் u இன் உச்ச மதிப்பு சில K pm இல் முடியும் இந்த இரண்டு உறவுகள் சரியாக சமமானவை என்பதை நீங்கள் காண்கிறீர்கள் நிச்சயமாக ஒன்று திரும்பும் cos ωst ஆனால் நீங்கள் இங்கே சொல்வது எல்லாம் சிக்கலான பிரதிநிதித்துவம் தேனீ jωs t e jK pmm m K pm உடன் u ஐ அடையாளம் கண்டால் π V π பின்னர் உங்கள் கட்ட மாடுலேட்டருக்கு சரியாக உள்ளது உங்களிடமிருந்து நீங்கள் எதிர்பார்க்கும் ஒரு கட்ட மாடுலேட்டரின் அதே செயல்பாட்டு உறவு உங்கள் முந்தைய படிப்புகளிலிருந்து படித்திருக்கிறீர்கள் எனவே கேரியரின் கட்டத்தை மாற்றுவதன் மூலம் அதன் வேலையைச் செய்ய கட்டம் மாற்றியமைக்கப்பட்டதாக நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள் ஆப்டிகல் கட்ட மாடுலேட்டர் துல்லியமாக இதுதான் செய்கிறது எனவே ஆப்டிகல் கட்ட மாடுலேட் அதே கட்ட உறவு மற்றும் உங்கள் u நடந்தால் இப்போது நீங்கள் அனலாக் பண்பேற்றம் செய்யலாம் அனலாக் சிக்னலாக இருக்கும் சைனூசாய்டல் கட்ட பண்பேற்றத்திற்கு நீங்கள் u ஐ உச்சமாக எடுக்கலாம் மதிப்பு Uaccos ωmt பின்னர் ஸ்பெக்ட்ரம் இந்த பெசல் செயல்பாடுகளைக் கொண்டிருக்கும் என்பதை நீங்கள் காணலாம் இது எல்லையற்ற எண் மற்றும் பல பக்க பட்டைகள் இருக்கும் என்பதை அறிவீர்கள் எனவே அனலாக்ஸில் கட்ட மாடுலேட்டிங் பற்றிய இந்த விஷயங்களை நீங்கள் நினைவு கூரலாம் அனலாக் டொமைன் என்பது ஒரு அனலாக் கட்ட பண்பேற்றம் ஆகும் எனவே நான் அதைப் பற்றி விவாதிக்க மாட்டேன் டிஜிட்டல் கட்ட பண்பேற்றத்தின் அடிப்படையில் நாம் என்ன செய்ய முடியும் என்பதைப் பார்ப்போம் டிஜிட்டல் கட்ட பண்பேற்றம் என்றால் என்ன பைனரி கட்ட ஷிப்ட் கீயிங் என்று அழைக்கப்படும் எளிய வழக்கைக் கருத்தில் கொள்வோம் பொதுவாக பைனரி என சுருக்கமாக அல்லது பி கே என சுருக்கமாக பி கே கட்டத்தை குறிக்கிறது ஷிப்ட் கீயிங் பி என்பது பைனரி கட்ட ஷிப்ட் கீயிங்கைக் குறிக்கிறது பைனரி கட்ட ஷிப்ட் கீயிங்கின் பயன் என்ன சரி எனக்கு 0 கிடைத்தால் நான் இந்த 0 பிட்டை விரும்புகிறேன் இது உண்மையில் 0 பிட் சரி இந்த 0 பிட் கட்டம் 1 என குறிப்பிடப்படுகிறது உள்ளீட்டில் எனக்கு ஒரு பிட் 1 கிடைத்தால் இது கட்டம் 2 என குறிப்பிடப்பட வேண்டும் ஆப்டிகல் கட்ட மாடுலேட்டரின் அடிப்படையில் நான் அதை எவ்வாறு செய்ய முடியும் நீங்கள் விரும்பும் கட்டம் என்ன Φ1 0 க்கு சமம் φ2 to க்கு சமம் என்று வைத்துக்கொள்வோம் இவை பரவலாக பிரிக்கப்பட்ட இரண்டு கட்டங்கள் எனவே நீங்கள் 0 பிட் முதல் 0 கட்டம் மற்றும் 1 பிட் to π வரைபடம் செய்யலாம் என்று கருதுவது இயற்கையானது அல்லது நீங்கள் திரும்பலாம் நீங்கள் எடுக்கும் எந்த விஷயமும் உங்களுடையது என்பது முக்கியமல்ல நீங்கள் பின்பற்றக்கூடிய மாநாடு 0 இருப்பது π 1 என்பது 0 இது ஒரு நல்ல பிரதிநிதித்துவம் அல்ல என்று நாங்கள் நினைத்தால் அதை மாற்றவும் என்னிடம் φ1 0 க்கு சமமாக இருக்கும்போது எனது u1 ¿t என்ன செய்ய வேண்டும் எனக்கு எந்த கட்ட மாற்றமும் கிடைக்காத வகையில் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் நான் 0 ஐ தேர்வு செய்யலாம் அல்லது 2V π ஐ தேர்வு செய்யலாம் ஒரு கட்ட மாற்றத்தை பெற விரும்பினால் π என்ன நான் தேர்வு செய்ய வேண்டுமா நான் u2 ஐ தேர்வு செய்ய வேண்டும் இது கட்டம் φ2 உடன் தொடர்புடைய சிக்னல் ஆகும் பிட் 1 உடன் ஒத்துள்ளது இதை நான் V π சரியானதாக தேர்வு செய்ய வேண்டும் எனவே நான் 2V π மற்றும் இடையில் மாற்றினால் V π லேசர் ஒளியின் கட்டத்தை நான் மாற்றுகிறேன் இது லேசர் ஒளியாகும் இது உள்ளீடாக வழங்கப்படுகிறது ஒளியியல் கட்ட மாடுலேட்டர் 0 முதல் π வரை செல்ல ஒளி அலைகளின் கட்டத்தை மாற்றுகிறேன் இதைப் பார்ப்போம் இங்கே வெளியீட்டு மின்சார புலம் √Ps e jωs tand ஆக இருக்கும் பிறகு Ps e jωs t e j0 t அல்லது e j2V π எனவே 0 π V π இது 1 ஐத் தவிர வேறில்லை இது √Ps e jωs t க்கு சமம் எனவே இது தான் உள்ளீட்டில் பரவியுள்ளன எனவே இந்த Eout Ein எந்த கட்ட வேறுபாடும் இல்லாமல் உங்களிடம் இருக்கும்போது u2 V π எனவே u1 0 உங்களிடம் u2 Vπ இருந்தால் இந்த விஷயத்தில் வெளியீடு மின்சார புலம் √Ps e jωs t exp jπ Vπ Vπ ஆல் வழங்கப்படும் ஆனால் இந்த Vπ ரத்து செய்யப்படும் மற்றும் ejπ 1 எனவே நான் -√Ps ej ωst ஐப் பெறுகிறேன் எனவே நான் பைனரி கட்ட ஷிப்ட் கீயிங்கைப் பெற்றுள்ளேன் நீங்கள் சில அலை வடிவங்களை வரைய விரும்பினால்அது எப்படி இருக்கும் என்பதைக் குறிக்க ஒரு குறிப்பிட்ட வரிசையை கடத்துகிறது என்று வைத்துக் கொள்வோம் இது 1 இது 0 இது 1 1 மற்றும் 0 அதற்கேற்ப இது ஒன்று u1 0 ஆக இருக்கும் 1 க்கு Vπ வேண்டும் எனவே இங்கே தொடர்புடைய மதிப்புகள் 0 மின்னழுத்தம் Vπ மின்னழுத்தம் 0 மின்னழுத்தம் பின்னர் Vπ 2 முறை இருக்கும் இது மீண்டும் கடைசி வரிசை பூஜ்ஜியமாக இருக்கும் அலைவடிவங்கள் எப்படி இருக்கும் 0 உடன் சரியாக ஒத்திருந்தால் எனக்கு √Ps e jωs t இருக்க வேண்டும் பின்னர் நான் -√Ps e jωs t ஐ கொண்டிருக்க வேண்டும் பின்னர் எனக்கு √Ps e jωs t இருக்க வேண்டும் இப்போது -√Ps e j2ωs t இதை நான் வைத்திருக்க வேண்டும் குறிப்பிட்ட வரிசையை இறுதியாக நான் வரைபடத்தில் √Ps e jωs t ஐ வைத்திருப்பதன் மூலம் அதை மூட வேண்டும் இது சிக்கலான அதிவேக சொற்கள் வெளிப்படையாக என்னால் இதை இப்படி வரைபடப்படுத்த முடியாது நான் செய்ய வேண்டியது என்னவென்றால் ஒவ்வொன்றின் உண்மையான பகுதியை எடுக்க வேண்டும் இவை ஒவ்வொன்றையும் திட்டமிடவும் எனவே இது எனது நேர அச்சு என்றும் இவை எனது எல்லைகள் என்றும் சொல்லலாம் அவை நான் பரிசீலித்து வருகிறேன் எனவே இது அதிக அதிர்வெண் கொண்ட சைனூசாய்டல் சமிக்ஞையாக இருக்கும் இது ஒரு கொசைன் சிக்னலாக இருக்கும் மேலும் நீங்கள் இந்த புள்ளிக்கு வருவீர்கள் ஆகவே நான் சொற்களின் எண்ணிக்கையை சரியாகப் பெற்றுள்ளேனா என்று பார்ப்போம் எனவே என்னிடம் 1 உள்ளது 2 உள்ளது பின்னர் உண்மையில் இங்கே இன்னும் ஒன்றை வைக்கவும் ஏனென்றால் இங்கே சுழற்சிகளின் எண்ணிக்கை ஒரு ஒருங்கிணைந்த பன்மடங்காக உள்ளது எனவே இங்கே சுழற்சிகளின் எண்ணிக்கை ஒரு ஒருங்கிணைந்த பன்மடங்காக இருக்க வேண்டும் எனவே நான் கொஞ்சம் ஸ்கெட்சிங் இல் கவனமாக இருக்க வேண்டும் எளிமைக்காக நான் இங்கே ஒரு ஸ்கெட்ச் மட்டுமே வைத்திருக்கிறேன் தயவுசெய்து இந்த கேரியர் அலைவடிவமாக இருக்க முடியாது என்பதை நினைவில் கொள்க கேரியர் அலைவடிவம் உண்மையில் இது போன்ற பலவற்றைப் போல இருக்கும்ஏனென்றால் அதிர்வெண் மிக பெரியதாக இருக்க வேண்டும் நான் தெளிவுபடுத்துவதற்காக இங்கே ஒரு சிறிய அதிர்வெண்ணைக் கொண்ட வரைபடத்தை காண்பிக்கிறேன் ஆனால் இது உண்மையில் கேரியராக இருக்கும் என்பதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும் எது பெரிதும் ஊசலாடுகிறது இங்கே கட்டம் என்ன கட்டம் 0 இங்கே கட்டம் π ஆக வேண்டும் இதன் பொருள் என்னால் ஒரு cosωs t உடன் தொடங்க முடியாது நான் ஒரு cosωs t உடன் தொடங்க வேண்டும் எனவே உண்மையில் நான் குறிப்பிட்ட இந்த அலைவடிவம் சரியானது இப்போது இந்த குறிப்பிட்ட சந்திப்பில் என்ன நடக்கிறது அங்கு பிட் 0 முதல் π வரை செல்கிறது என்ன நடக்க வேண்டும் இந்த கட்டத்தில் ஒரு இடைநிறுத்தம் உள்ளதுநான் பெருக்கங்களை மாற்றியுள்ளேன் ஆனால் இதில் நீங்கள் மறக்கக்கூடிய அதே வீச்சு இருக்க வேண்டும் அலைவீச்சு பகுதியில் அந்த வீச்சு பகுதியை நீங்கள் மறக்க முடியும் என்று நான் நினைக்கிறேன் எனவே என்ன நடக்கிறது என்பது கட்டங்களாக உள்ளது 0 முதல் π மாறும் வரை எல்லையில் ஒரு இடைநிறுத்தம் உள்ளது அடுத்த அலைவடிவம் என்னவாக இருக்க வேண்டும் நான் மீண்டும் √Ps e jωs t களைப் பெற வேண்டும் இது ஒரு சிக்னலாக இருக்கலாம் இது √Ps e jωs t இப்படி இருக்கக்கூடும் அது ஒரு சிக்னல் இது கொசைன் அலைவடிவம் பின்னர் எனக்கு ஒரு கழித்தல் சதுர மூல விஷயங்களை கொண்டிருக்க வேண்டும் இரண்டு கட்ட இடைநிறுத்தம் இங்கே இருக்க வேண்டும் எனவே ஒரு கட்ட மாற்றம் ஏற்படும் போதெல்லாம் ஒரு கட்ட இடைநிறுத்தம் இருக்கும் நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டியது உங்களிடம் உள்ள இந்த அலைவடிவம் மீண்டும் அனலாக் ஆகும் இடைநிறுத்த எல்லைகளைத் தவிர மற்ற விஷயங்கள் அனைத்தும் மாறுகின்றன எனவே இதை நான் எப்படி டிஜிட்டல் பண்பேற்றம் என்று அழைக்க முடியும் டிஜிட்டல் பண்பேற்றம் என்பது இந்த வீச்சு மாறுபாடுகளில் இல்லை மாறாக கட்டத்தில் மற்றும் இந்த அலைவடிவத்தில் பொருத்தமான கட்ட கண்டறிதலை நீங்கள் செய்கிறீர்கள் 0 π 0 π 0 கட்டங்களை நாங்கள் பிரித்தெடுப்போம் பின்னர் அவை உண்மையில் பிட் 0101 மற்றும் 0 க்கு மாற்றப்படும் எனவே பண்பேற்றம் டிஜிட்டல் என்றாலும் ஃபைபர் வழியாக அனுப்பப்படும் இறுதி அலைவடிவம் உண்மையில் அனலாக் அலைவடிவம் ஆகும் எனவே இது பிபிஎஸ்கே பற்றிய நமது புரிதலையும் கட்ட மாடுலேஷனையும் பூர்த்தி செய்கிறது இதை விட்டுச் செல்வதற்கு முன் உயர் வரிசை பண்பேற்ற வடிவங்களை நாம் எடுக்கும்போது இவை மிகவும் விரிவாக இருக்கும் BPSK இன் பொருள் பொதுவாக நினைக்கும் ஒரு உருவத்தை உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன் BPSK அல்லது இந்த வகை BPSK ஐ பிரதிநிதித்துவப்படுத்துகிறோம் இந்த எண்ணிக்கை கட்டம் மற்றும் இருபடி கூறுகளை குறிக்கிறது இது ஒரு சமதளம் இதில் கட்ட கூறுகளில் x அச்சு மற்றும் y அச்சு இருபடி கூறுகள் உள்ளது கட்டத்தில் மற்றும் இருபடியில் என்ன இருக்கிறது என்பதை விரைவில் அல்லது அடுத்த தொகுதியில் நான் உங்களுக்கு விளக்குகிறேன் ஆனால் உள்ளே கட்டம் என்பது வெறுமனே cosωs t இன் ஒரு பகுதி cosωst உடன் பெருக்கப்படும் கூறுகள் எதுவாக இருந்தாலும் கட்டத்தின் கூறு ஆகும் எந்த கூறுகளும் sin ωs t உடன் பெருக்கப்படுகின்றன sin ωs t என்பது இருபடி கூறுகள் என அழைக்கப்படுகிறது சில நேரங்களில் கோசைன் கூறுகள் மற்றும் சைன் கூறுகள் என அழைக்கப்படுகிறது இது cosωs t மற்றும் sin ωs t பற்றிய புள்ளி என்னவென்றால் அவை ஒருவருக்கொருவர் ஆர்த்தோகனல் ஆகும் இரண்டின் ஆர்த்தோகனாலிட்டி என்ன என்பதை நாங்கள் விவாதிப்போம் அலைவடிவங்கள் என்பதன் பொருள் இரண்டு திசையன்களின் ஆர்த்தோகோனலிட்டியைப் பற்றி பின்னர் பார்ப்போம் சிக்னல்களை திசையன்களாகக் கருதலாம் cosωs t மற்றும் sinωs t ஆகியவை திசையன்களாக கருதப்படலாம் பிறகு நாம் இதைப் பற்றி பேசுவோம் அந்த விஷயத்தில் இவை இரண்டும் ஆர்த்தோகனல் அல்லது அவை ஒவ்வொன்றிற்கும் செங்குத்தாக இப்போது நாம் பெற்றுள்ள இந்த வெளிப்பாட்டைப் பார்த்தால் அல்லது பைனரி கட்ட பண்பேற்றத்தை பார்ப்போம் அலைவடிவங்கள் தொடர்ந்து √Ps cos ωst அல்லது −√Ps cos ωst ஆல் வழங்கப்படுகின்றன எனவே பிட் 0 மற்றும் பிட் 1 ஐ ஒரு பக்கத்தில் குறிக்கும் உங்களிடம் √Ps cos ωst உள்ளது ஏனெனில் இந்த பகுதி ஏற்கனவே cos ωst பற்றிப் பேசுகிறது ஒரு புள்ளியின் தூரம் √Ps ஆக இருக்கும் என்பதை நீங்கள் குறிக்கலாம் எனவே இது √Ps தொலைதூர சிக்னல் வெக்டர் பற்றி நீங்கள் சிந்திக்கலாம் இது முற்றிலும் நான் அல்லது இன்டர்பேஸ் லைன் −√Ps ஐ எப்படி குறிப்பது ஒரு புள்ளியால் நாம் −√Ps ஐ 0 இல் பிரதிநிதித்துவப்படுத்தலாம் இது பிட்0 பிட் 1 உடன் ஒத்திருக்கும் கன்ஸ்டல்லேஷன் பிரதிநிதித்துவம் பற்றி நீங்கள் மகிழ்ச்சியடையவில்லை என்றால் நீங்கள் இதை 1 இல் எழுதலாம் இதை 0 என எழுதலாம் உங்கள் எழுத்து அனைத்தும் பிட்கள் மற்றும் அதனுடன் தொடர்புடைய கட்ட மதிப்பு 0 அல்லது π தொடர்புடைய பெருக்கங்கள் √Ps அல்லது -Ps ஆகும் இந்த எண்ணிக்கை தற்செயலாக ஒரு கன்ஸ்டல்லேஷன் என அழைக்கப்படுகிறது இந்த கட்டத்தில் இரண்டு புள்ளிகளுடன் மட்டுமே கன்ஸ்டல்லேஷன் உள்ளது பின்னர் நீங்கள் cos ωst கூறுகளில் மட்டுமல்லாமல் sin ωst கூறுகளிலும் மாற்றியமைக்க முடியும் என்பதைக் காண்போம் மேலும் நீங்கள் இரண்டையும் கலக்கலாம் மல்டிபிளக்ஸ் செய்யலாம் குவாட்ரேச்சர் கேரியர் மல்டிபிளெக்சிங் அல்லது கட்ட குவாட்ரேச்சர் என அழைக்கப்படுபவை இரண்டும் பண்பேற்றம் பெறுகின்றன மேலும் நீங்கள் குவாட்ரேச்சர் அலைவீச்சு பண்பேற்றம் பெறுவீர்கள் ஏனெனில் வீச்சு மற்றும் கட்டம் இரண்டும் பண்பேற்றம் செய்யப்படுகின்றன மேலும் இந்த பண்பேற்றம் உள்ள இந்த வரைபடத்தால் கன்ஸ்டல்லேஷன் வரைபடமாகக் குறிப்பிடப்படுகிறது இப்போது IQ பண்பேற்றத்தை நாம் உண்மையில் எப்படி உணருகிறோம் ஆப்டிகல் களத்தில் IQ பண்பேற்றம் செய்யலாமா எதைப் பயன்படுத்துவதன் மூலம் IQ மாடுலேட்டர் என அழைக்கப்படுகிறது அடுத்த தொகுதியில் IQ என்றால் என்ன என்பதைப் பற்றி பேசுவோம் ஆனால் இப்போது ஆப்டிகல் டிரான்ஸ்மிட்டரின் மாடுலேட்டர் பாகங்களைப் பற்றி பார்ப்பதன் மூலம் IQ பண்பேற்றத்தை முடிப்போம் ஒரு IQ பண்பேற்றத்தின் கட்டமைப்பு சிறியதாக இருக்கும் உங்களுக்கு முதலில் தெரியும் மூலமானது E¿ இல் வருகிறது பின்னர் அது இரண்டு பகுதிகளாகப் பிரிகிறது இங்கே E¿ √2 இல் நான் பெற வேண்டியது E¿ √2 இப்போது நான் 1 மாக் ஜெஹெண்டர் மாடுலேட்டரை இங்கே வைக்கிறேன் வேறுபாடு மின்னழுத்தமாக இருக்கும் மின்னழுத்தத்துடன் மாக் ஜெஹெண்டர் மாடுலேட்டர் ஐ இயக்கவும் நான் இதை ui என்று அழைக்கிறேன் மேலும் இந்த இரண்டாவது MZM ஐ நான் uq உடன் வைக்கிறேன் எனவே இது கட்ட மின்னழுத்தம் மற்றும் q என்பது இருபடி இயக்கி மின்னழுத்தத்தைக் குறிக்கிறது இப்போது இதை மாக் ஜெஹெண்டர் மாடுலேட்டருக்குக் கொடுப்பதற்கு முன்பு கட்ட மாடுலேட்டர் மூலம் வைக்கிறேன் எனது கட்ட மாடுலேட்டரை இங்கே எழுதுகிறேன் இந்த கட்ட மாடுலேட்டர் ஒரு π 2 கட்ட மாற்றத்தை உருவாக்குகிறது நான் எப்படி π 2 கட்ட மாற்றத்தை உருவாக்க முடியும் நான் செய்ய வேண்டியது இந்த கட்ட மாடுலேட்டரை எடுத்துக் கொள்வதுதான் இதை Pm என்று அழைப்போம் பின்னர் Vπ 2 இன் நிலையான மின்னழுத்தத்தை வழங்கவும் எனவே நீங்கள் அதை Vπ 2 இன் மதிப்புக்கு மாறாமல் வைத்திருக்கும் வரைஇதை வழங்கவும் மற்றும் கட்ட மாடுலேட்டர் π 2 கட்ட மாற்றத்தை உருவாக்க முடியும் நீங்கள் மாக் ஜெஹெண்டர் மாடுலேட்டர் வெளியீடுகளைப் பெற்றவுடன் இங்கே நாம் மின்சார புல வெளியீடு Eout ஐ ஒன்றிணைந்து உருவாக்கலாம் நீங்கள் நிச்சயமாக மாக் ஜெஹெண்டர் மாடுலேட்டர் கட்டுமானத்தைப் பார்த்தால் இது ஒரு இன்டர்ஃபெரோமீட்டர் என்று உங்களுக்குத் தெரியும் Eout இன் தொடர்பை நீங்கள் விவரிக்க விரும்பினால் இங்கே மின்சார புலம் என்னவென்று தெரிந்து கொள்ளுங்கள் இந்த மின்சார புலம் எதுவும் இல்லை ஆனால் E¿ √2 cos ⁡π ui 2 V π இரண்டு மாடுலேட்டர்களுக்கும் ஒரே மதிப்பு V π என்று வைத்துக் கொள்வோம் கட்ட மாடுலேட்டருக்கு கூட V π இன் அதே மதிப்பு இருப்பதாக நாம் கருதுவோம் இங்குள்ள மின்சார புலம் J E¿ √2 ஆக இருக்கும் ஏன் இருக்க வேண்டும் அங்கு j இது 90 டிகிரி கட்ட மாற்றத்தைக் குறிக்கிறது எனவே இந்த J E¿ √2 மின்சார புலம் இருக்கும் j E¿ √2 cos ⁡ π uq 2 V π ஆகவே √2 ஆல் பெருக்கப்பட்ட பின் இந்த இரண்டின் தொகை மின்சார புல வெளியீடு Eout ஆக இருக்கும் எனவே Eout E¿ 2 இது நிலையானது நான் cos π ui 2V π j cos ⁡ π uq 2V π இதைப் பெறுகிறேன் அதே வகைக்குச் சென்று இந்த கோசைனை எப்படியாவது அகற்ற முடிந்தால் வீச்சு பண்பேற்றத்திற்காக நாம் இந்த காஸை அகற்றி நான் பெறப் போகும் மைனஸ் அறிகுறிகளை மறந்துவிட்டு இதை சில நிலையான π 2V π ஆக எடுத்துக் கொள்ளலாம் எல்லாவற்றையும் ஒரு நிலையான விஷயத்திற்கு வைக்கலாம் எனக்கு கிடைப்பது நிலையான நேரங்கள் E¿ இது எனது கேரியராக இருக்கும் E¿ ui juq ¿ எனவே இது IQ மாடுலேட்டர் மின்சார புலமாக இருக்கும் அடுத்த தொகுதியில் IQ சொற்களஞ்சியத்தை அறிமுகப்படுத்திய பிறகு IQ மாடுலேட்டரைப் பற்றி மேலும் விவாதிப்போம்